பிஸிக்கல் சிந்தேசிஸ் என அழைக்கப்படும் சில நுட்பங்களைப் பற்றி இப்போது பேசுவோம் பிஸிக்கல் சிந்தேசிஸ் என்று கூறும்போது உண்மையில் எதைக் குறிக்கிறோம் என்றால் சில எதிர்மறை ஸ்லாக்குகளின் கட்டுப்பாட்டை சரிசெய்ய முயற்சிக்கிறோம் ஒரு நெட்லிஸ்ட்டில் நீங்கள் நிலையான நேர பகுப்பாய்வு செய்யும்போது சில நெட்கள் எதிர்மறையான ஸ்லாக்குகளைக் கொண்டிருப்பதைக் காணலாம் எனவே சில சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் தேவையான வருகை நேரம் உண்மையான வருகை நேரத்தை விட குறைவாக உள்ளது அந்த நிகழ்வுகளுக்கு சில வகையான திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இதுதான்பிஸிக்கல் சிந்தேசிஸ் நடவடிக்கைகள் என்று அழைக்கப்படுகிறது நமது விவாதங்களைத் தொடங்குவோம் நான் கூறியது போல் பிஸிக்கல் சிந்தேசிஸ் என்பது நேரத்தை மேம்படுத்தபடும் நுட்பங்களின் தொகுப்பாகும் இதைச் செய்வதற்கான முக்கிய நோக்கம் எதிர்மறை ஸ்லாக்குகளை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாகும் எதிர்மறை ஸ்லாக்குகளை அகற்ற முயற்சி செய்து அவற்றை 0 அல்லது நேர்மறையாக மாற்றவும் நேர பட்ஜெட் என்றால் என்ன என்பதை முன்னர் பார்த்தோம் இது சில நேர பட்ஜெட்களை உருவாக்குகிறது இந்த பட்ஜெட்களின் அடிப்படையில் பட்ஜெட் எங்கிருந்தாலும் கிடைக்கிறதா என்று சோதிக்க முயற்சித்து நீங்கள் திருப்தி அடையவில்லை என்றால் சுற்றுகளின் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த பட்ஜெட்களை திருப்தி செய்ய முயற்சிக்கும் போதெல்லாம் ஒருவித மீறல் இருப்பதாக நினைத்தால் நீங்கள் சில சரியான நடவடிக்கைகளை எடுக்கவும் இப்போது இந்த வகையான நேர மீறல்களைக் கட்டுப்படுத்த நாம் எடுக்கக்கூடிய சரியான நடவடிக்கைகள் என்ன என்பதை பார்ப்போம் நேர பட்ஜெட்கள் இங்கே இலக்கு தாமதங்களை உள்ளடக்குகின்றன அதாவது நெட்டில் இருக்கும் ஒரு முழு பாதை அல்லது பாதைகளின் குறுகிய பகுதியைக் கொண்டது இது பிலேஸ்மேன்ட் அல்லது ரூட்டிங் கட்டங்களில் செய்யப்படலாம் அல்லது பின்னர் நேர திருத்தங்களின் போது செய்யப்படலாம் அதாவது எல்லாவற்றையும் செய்தபின் சில நேரங்கள் திருப்தி அடையவில்லைஎனில் இந்த திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் பரவலாக பேசும்போது நேர திருத்தங்களை செய்வதற்கு 3 அணுகுமுறைகளைப் பயன்படுத்தலாம் முதலாவது கேட் சைசிங் இரண்டாவது பபரிங் அதாவது நெட்லிஸ்ட்டில் இருக்கும் பபரை அறிமுகப்படுத்துவது மூன்றாவது நெட்லிஸ்ட் மறுசீரமைப்பு அதாவது நெட்லிஸ்ட்டை ஏதோவொரு வகையில் மாற்றுவது முதல் ஒன்றைத் தொடங்குவோம் கேட் சைசிங் என்பது ஒரு சுற்றில் வரும் தாமதங்களை சரிசெய்ய மிகவும் எளிமையான மற்றும் பொதுவாக பயன்படுத்தப்படும் நுட்பமாகும் இப்போது கவனிக்கவேண்டிய விஷயம் என்னவென்றால் முன்பு கூறியது போல் நன்கு வடிவமைக்கப்பட்ட சுற்றுகள் தயாரிக்கப்படும்போது அடிப்படையாக அவை செமி கஸ்டம் அல்லது நிலையான செல் வடிவமைப்பைக் கொண்டிருக்கும் அதன் அடிப்படை யோசனை என்னவென்றால் ஒரு தொழில்நுட்ப லைப்ரரியில் முன்பே வடிவமைக்கப்பட்ட செல்களின் தொகுப்பு வைக்கப்பட்டுள்ளது அவை அனைத்தும் ஒரே உயரம் ஆனால் அவற்றின் அகலங்கள் மாறுபடும் எது தேவைப்பட்டாலும் நாம் லைப்ரரியிலிருந்து ஒரு செல்லை எடுத்து தளவமைப்பில் வைப்போம் மேலும் தளவமைப்பு வரிசைகளின் அடிப்படையில் நன்றாக அமைக்கப்பட்டுள்ளது இப்போது நாம் இங்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் 2 உள்ளீட்டு நண்ட் கேட் தேவை என்று வைத்துக்கொள்வோம் லைப்ரரியில் 2 உள்ளீட்டு நண்ட் செல் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் ஒரு செல் உள்ளது ஒன்று மட்டுமல்ல இதுபோன்ற பல 2 உள்ளீட்டு நண்ட் கேட்கள் இருக்கலாம் மற்றும் அந்த கேட்களின் அளவுகள் வேறுபடுகின்றன இந்த அளவின் வேறுபாடு என்ன என்பதை நான் விளக்குகிறேன் நான் இப்போது குறிப்பிட்டது என்னவென்றால் ஒரு நிலையான செல் லைப்ரரியில் இருக்க வேண்டிய லாஜிக் கேட் அல்லது எளிய பன்க்ஷனால் ப்ளாக்கள் பல அளவுகளில் கிடைக்கின்றன ஒரு பெரிய கேட்டில் அதிகமான மின்னோட்டம் இயக்கும் திறன் இருக்கும் அதனால்தான் அவை வெவ்வேறு இயக்கும் வலிமைகளை கொண்டிருக்கின்றன பெரிய கேட் அதிகமான மின்னோட்டம் இயக்கும் திறனைக் கொண்டிருக்கும் சிறிய கேட்கள் குறைந்த மின்னோட்டம் இயக்கும் திறனைக் கொண்டிருக்கும் இந்த இயக்கும் வலிமை மின்னோட்டத்தை தீர்மானிக்கிறது இதை ஸ்விட்சிங் செய்யும்போது லோர்ட்க்கு கேட் கொடுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம் ஒரு கேட் வேறு ஏதேனும் கேட்டை இயக்கும்போது கேட் அவுட்புட் லோர்ட் காப்பாசிட்டன்ஸ்யை எதிர்கொள்கிறது இந்த காப்பாசிட்டன்ஸ் எந்த காரணியை சார்ந்துள்ளது இது பேன்அவுட் அதாவது எத்தனை கேட்களை இயக்குகிறது மற்றும் இயக்கப்படும் கேட்களின் அளவை சார்ந்துள்ளது இந்த உண்மையை விளக்க நண்ட் உள்ளீட்டிற்கான எளிய உதாரணத்தைப் பார்ப்போம் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0603 நான் உங்களுக்கு ஒரு CMOS நிலை 2 உள்ளீட்டு நண்ட் இன் டிரான்சிஸ்டர் நிலை உணர்தல் ஆகியவற்றைக் காட்டுகிறேன் புள் டோவ்ன் இருக்கும் போது உங்களிடம் 2 n வகை டிரான்சிஸ்டர்கள் nMOS மற்றும் இங்கே pMOS டிரான்சிஸ்டர்கள் a மற்றும் b உள்ளன மற்றும் இது வெளியீடு f இங்கே இது a இது b மற்றும் இது f ஆகும் இப்போது நாம் கேட்கும் கேள்வி என்னவென்றால் ஒரு டிரான்சிஸ்டர் எவ்வளவு சிறியதாக இருக்க முடியும் நீங்கள் ஒரு டிரான்சிஸ்டரைப் பார்த்தால் ஒரு MOS டிரான்சிஸ்டரை மேல் இருந்து பார்த்தால் சேனல் இருக்கும் ஒரு பகுதி உள்ளது இந்த சேனலில் ஒரு பக்கத்தில் சோர்ஸ் உள்ளது மறுபுறம் ட்ரைன் உள்ளது எனவே இந்த சேனலில் மின்னோட்டம் பாயும் இது சோர்ஸ் இது ட்ரைன் அல்லது ரிவெர்ஸ் மற்றும் இது சேனல் இப்போது நாம் பயன்படுத்த வேண்டிய இந்த சேனலின் அளவு என்ன என்ற கேள்வி எழுகிறது இயற்கையான தேர்வுமுறை கண்ணோட்டத்தில் பார்த்தால் நாம் ஏன் தேவையில்லாமல் ஒரு கேட்டை பெரிதாக்க வேண்டும் சேனல்லை பெரிதாக்க வேண்டும் அதை சிறியதாக பயன்படுத்தினாலே எனது நோக்கத்திற்கு உதவும் இந்த சேனல்களின் அளவுகளை பார்த்தால் அவை அனைத்தும் ஒருவித அம்ச அளவை அடிப்படையாகக் கொண்டவை இது மிகவும் நிலையான தொழில்நுட்பம் அல்லது நிலையான நடைமுறை ஒரு சேனலின் குறைந்தபட்ச அளவு என்பது 2 லாம்ப்டா பை 2 லாம்ப்டாவாக இருக்கலாம் இது குறைந்தபட்ச பிரத்யேக அளவு என்று சொல்லப்படுகிறது pMOS டிரான்சிஸ்டர்களின் நகரும் தன்மை அதாவது முழு நகரும் தன்மை சற்று குறைவாக இருக்கும் nMOS டிரான்சிஸ்டர்களில் உள்ள எலக்ட்ரான்களுடன் ஒப்பிடும்போது துளைகள் சற்று மெதுவாக நகரும் இந்த மாறுதல் வேகத்தை ஈடுகட்ட PMOS டிரான்சிஸ்டர்கள் சற்று பெரிதாக செய்யப்படுகின்றன நீங்கள் 2 லாம்ப்டா பை 4 லாம்ப்டா போன்ற ஒரு டிரான்சிஸ்டரை உருவாக்கலாம் அதாவது 2 லாம்ப்டா பை 4 லாம்ப்டா அல்லது ஒரு பெரிய சதுர வகையை உருவாக்கலாம் 4 லாம்ப்டா பை 4 லாம்ப்டா டிரான்சிஸ்டரின் அதாவது சேனலின் அளவை மாற்ற பல வழிகள் உள்ளன ஒரு டிரான்சிஸ்டரின் அளவு என்று கூறும்போது ஒரு சேனலின் அளவைக் குறிக்கிறேன் இப்போது நான் சொல்வது p வகை மற்றும் n வகை அனைத்தும் ஒரே மாதிரியானவை என்று கருதுகிறேன் ஆனால் மொபிலிட்டி சிக்கல்கள் இருப்பதால் உண்மையில் p வகை சற்று பெரியதாக இருக்கும் அடிப்படை டிரான்சிஸ்டர் அளவு 2 லாம்ப்டா பை 2 லாம்ப்டா 11 11 11 11 என குறிப்பிடுகிறோம் இந்த 11 என்பது நீளமும் அகலமும் ஒரே மாதிரியாக இருப்பதைக் குறிக்கிறது ஆனால் நான் சேனலை அகலமாக்கினால் அதாவது சோர்ஸ் ஒரு பக்கத்தில் ட்ரைன் மறு பக்கத்தில் வைத்து அகலமாக்குகிறேன் அகலமாக இருப்பதால் எதிர்ப்பு குறைவாகிவிடும் எதிர்ப்புகள் குறைவாகிவிட்டால் அதிக மின்னோட்டத்தை இயக்கக்கூடும் நான் சொல்வது என்னவென்றால் பரிமாணத்தை மாற்றுவதன் மூலம் ஒரு கேட்டை பெரிதாக்க முடியும் அதாவது 11 க்கு பதிலாக இதை 1 2 போன்று மாற்ற முடியும் நான் கேட்களை அகலமாக்குகிறேன் அதை அகலமாக்கினால் அதிக மின்னோட்டத்தை இயக்க முடியும் இது அடிப்படை கருத்து இந்த கேட் மற்ற கேட்களைப் போலவே இயங்குகிறது என்று வைத்துக்கொள்வோம் கேட்டின் வெளியீடு f என்று வைத்துக்கொள்வோம் இந்த f மற்றொரு நண்ட் கேட்டின் உள்ளீட்டிற்கு செல்கிறது இந்த புள்ளி ஒரு p வகை டிரான்சிஸ்டர் மற்றும் ஒரு n வகை டிரான்சிஸ்டருடன் இது போன்று இணைக்கப்படும் ஒவ்வொரு டிரான்சிஸ்டருக்கும் சப்சிட்ரைட் காப்பாசிட்டன்ஸ் மிகவும் கணிசமானது நாம் ஒரு சமமான சுற்றின் போது இது CL லோடு திறனை இயக்குகிறது என்று கருதலாம் இந்த காப்பாசிட்டன்ஸ் லோடு பேன்அவுட்டை பொறுத்தது இதுபோன்ற 2 கேட்கள் இருந்தால் CL இன் மதிப்பு இரட்டிப்பாகும் ஏனென்றால் இதுபோன்ற மற்றொரு ஜோடி டிரான்சிஸ்டர்களும் இயக்கப்படுகின்றன இந்த பேன்அவுட் காப்பாசிட்டன்ஸ் லோடை தீர்மானிக்கிறது மற்றும் ஒரு கேட்டின் வெளியீடு 0 முதல் 1 அல்லது 1 முதல் 0 வரை மாறுகிறது அது 0 முதல் 1 வரை மாறும்போது ஆரம்பத்தில் மின்தேக்கி டிஸ்சார்ஜ் ஆகிறது அதாவது வெளியீடு 0 இப்போது அது சார்ஜிங் செய்கிறது இது VDD வழியாக இவ்வாறு சார்ஜ் செய்கிறது இப்போது வெளியீடு 1 முதல் 0 வரை செல்லும்போது அது டிஸ்சார்ஜ் ஆகிறது இந்த சார்ஜிங் மற்றும் டிஸ்சார்ஜ்ஜிங் நேரம் 2 விஷயங்களைப் பொறுத்தது ஒன்று காப்பாசிட்டன்ஸ்ன் மதிப்பு அதிகமாக இருந்தால் இந்த செயல்முறை மெதுவாக இருக்கும் மேலும் இந்த பாதையில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் குறையும்போது சார்ஜிங் மற்றும் டிஸ்சார்ஜிங் வேகமாக செய்யப்படும் நான் ஒரு கேட்டை பெரிதாக்கினால் டிஸ்சார்ஜிங் வேகமாக இருக்கும் கேட்டின் தாமதம் குறைவாக இருக்கும் ஒரு கேட்டின் அளவை வைத்து ஒரு கேட்டை பெரிதாக்குவது மூலம் அதன் தாமதத்தை குறைக்கலாம் இந்த MOS நிலை வடிவமைப்பின் விவரங்களுக்குள் நாம் செல்லவில்லை இதுவே போதுமானது மற்றும் பாராட்டுக்குரியது என்று நினைக்கிறேன் நாம் ஒரு கேட்டை பெரிதாக்கும்போது டிரான்சிஸ்டர்கள் அகலமாக்கின்றன சேனல்கள் அகலமாகின்றன அதிக மின்னோட்டங்களை இயக்க முடியும் RC தாமதம் குறைவாகிவிடும் கேட் தாமதம் 0 முதல் 1 வரை 1 முதல் 0 வரை உயரும் மற்றும் வீழ்ச்சி நேரங்களின் தாமதம் குறைவாகிவிடும் அதிகமான பேன்அவுட்களின் எண்ணிக்கை அதிக கேப்பாசிட்டிவ் லோடாக இருக்கும் தாமதம் மேலும் அதிகமாக இருக்கும் ஏனெனில் பெரிய மின்தேக்கிகளை சார்ஜிங் செய்ய வேண்டும் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ஒரு V கேட் மற்றும் அந்த கேட்டின் 3 பதிப்புகள் லைப்ரரியில் சேமிக்கப்பட்டுள்ளன என்று வைத்துக்கொள்வோம் A இன் அளவு மிகச் சிறியது vA யின் அளவு vB யின் அளவை விடக் குறைவு vB யின் அளவு vC யை விடக் குறைவு இது நாம் ஏற்கனவே கூறிய ஒன்று ஒரு கேட்டின் அளவு பெரியதாக இருந்தால் அது குறைந்த வெளியீட்டு ரெசிஸ்டன்ஸ்யை கொண்டிருக்கும் மேலும் ஒரு பெரிய காப்பாசிட்டன்ஸ் லோடுக்கு சமமான அல்லது குறைவான தாமதத்துடன் இயக்க முடியும் இப்போது 2 விஷயங்கள் உள்ளன ஒரு கேட்டை பெரிதாக்கினால் மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும் ஒரு கேட்டை பெரிதாக்கினால் சேனலை பெரிய அளவில் உருவாக்குகிறோம் கேட்க்குள் ஒரு உள்ளார்ந்த காப்பாசிட்டன்ஸ் இங்கே செயல்பாட்டுக்கு வரும் முன்னர் நாம் காப்பாசிட்டன்ஸ் லோடை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் வேறு சில கேட் மற்றொரு கேட்டை இயக்குகிறது ஆனால் நாம் அதே கேட்டைப் பற்றி யோசிக்கிறோம் கேட்க்குள் சில உள்ளார்ந்த காப்பாசிட்டன்ஸ் இருக்கம் சேனலுக்கும் தரைக்கும் இடையில் பல்வேறு லேயர்ககள் இருக்கக்கூடும் காப்பாசிட்டன்ஸ் லோடு பெரியதாக இருக்கும்போது இந்த உள்ளார்ந்த காப்பாசிட்டன்ஸ்க்கு அதிக முக்கியதுவம் தேவையில்லை கேட்களை பெரிதாக்கும்போது தாமதங்கள் குறைவாகிவிடும் உள்ளார்ந்த காப்பாசிட்டன்ஸ் சிறியதாகவும் காப்பாசிட்டன்ஸ் லோடு பெரியதாகவும் இருக்கும்போது இந்த உறவுமுறை நிகழ்கிறது எனவே சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் நேரம் தான் இங்கே முக்கிய தாமதமாக இருக்கும் காப்பாசிட்டன்ஸ் லோடை சார்ஜிங் செய்தல் மற்றும் காப்பாசிட்டன்ஸ் லோடு டிஸ்சார்ஜிங் செய்தல் vA மிகச்சிறியது என்பதால் vA இன் தாமதம் மிகப்பெரியதாக இருக்கும் vC மிகப்பெரியது என்பதால் இதன் தாமதம் மிகச்சிறியதாக இருக்கும் இதன் தலைகீழும் உண்மையாக இருக்கும் நம்மிடம் கணிசமான காப்பாசிட்டன்ஸ் லோடு இல்லை என்று வைத்துக்கொள்வோம் அது சிறியது இப்போது உள்ளார்ந்த தாமதம் ஆதிக்கம் செலுத்தும் நாம் ஒரு கேட்டை பெரிதாக்கினால் அதன் தாமதமும் அதிகரிக்கும் ஒரு கேட்டை பெரிதாக்குவதன் மூலம் தாமதம் அதிகரிக்குதா இல்லை குறைகிறதா என்பது பல விஷயங்களைப் பொறுத்ததுநீங்கள் கவனிக்க வேண்டும் இது அதிக காப்பாசிட்டன்ஸ் லோடுகளை இயக்குகிறதா அல்லது அதிக லோடுகளை இயக்கவில்லையா என்பதைப் பொறுத்து தாமதம் அதிகரிக்கும் அல்லது குறையக்கூடும் மற்றொரு விஷயம் நீங்கள் கேட்டின் அளவை அதிகரித்தால் அது முந்தைய கட்டத்தின் தாமதத்தை பாதிக்கலாம் ஏனென்றால் இந்த டயகீராமிற்கு மீண்டும் வருவோம் இந்த கேட்களை பெரிதாக்கினால் முந்தைய கட்டத்திலிருந்து வேறு சில கேட்கள் இதை இயக்கி கொண்டிருக்கலாம் இது ஒரு காப்பாசிட்டன்ஸ்யை எதிர்கொள்ளும் இந்த கேட்டை பெரிதாக்கினால் காப்பாசிட்டன்ஸ்ன் மதிப்பு பரப்பளவுக்கு விகிதாசாரமாகும் நாம் பரப்பளவை பெரிதாக்கினால் காப்பாசிட்டன்ஸ் மதிப்பும் பெரிதாகிவிடும் எனவே தாமதமும் அதிகரிக்கும் இது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று இப்போது இந்த விளக்கப்படம் உண்மையில் A B C போன்ற 3 நிகழ்வுகளுக்கான சில பிரதிநிதித்துவ மதிப்புகளைக் காட்டுகிறது அதேசமயம் A மிகச் சிறியது மற்றும் C மிகப்பெரியது A யின் அளவு B யின் அளவை விடக் குறைவானது C யின் அளவைக் காட்டிலும் B இன் அளவு குறைவாக உள்ளது இந்த டயகீராம் காப்பாசிட்டன்ஸ் லோடின் கேட் தாமத மாறுபாட்டைக் காட்டுகிறது காப்பாசிட்டன்ஸ் லோடு ஃபெம்டோஃபாரட்களில் மற்றும் தாமதம் பைக்கோசெகண்டுகளில் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த டயகீராம் உண்மையில் ஒன்றை காட்டுகிறது காப்பாசிட்டன்ஸ் லோடு 2 5 ஃபெம்டோபராட்களாக இருந்தால் மிகச்சிறிய கேட் A யின் தாமதம் 35 பைக்கோசெகண்டுகளாக இருக்கும் B யின் தாமதம் 30 ஆக இருக்கும் C யின் தாமதம் 27 ஆக இருக்கும் இவை தான் பல்வேறு காப்பாசிட்டன்ஸ் லோடுகளுக்கு காணப்பட்ட பொதுவான மாறுபாடுகள் நாம் இந்த மதிப்புகளை வைத்து பயன்படுத்தும் சில எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம் அதனால் தான் இந்த டயகீராமை காட்டுகிறேன் இதில் சொல்வது மாற்றத்தை மறுஅளவிடுவது இது போன்ற ஒரு நெட்லிஸ்ட் சுற்று உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் கேட்டின் அளவை மாற்றுவதன் மூலம் குறைந்த தாமதத்தை அடைகிறோம் ஒரு கேட் 3 மற்ற புள்ளிகளை இயக்கும் 2 உள்ளீட்டு நண்ட் கேட்டை எடுத்துக்கொள்வோம் இந்த இலக்கு கேட்களின் அளவுகள் வேறுபடுகின்றன மற்றும் அவற்றின் மொத்த காப்பாசிட்டன்ஸ் 1 5 ஃபெம்டோபாரட்ஸ் 1 0 மற்றும் 0 5 என்று வைத்துக்கொள்வோம் இந்த காப்பாசிட்டன்ஸ்கள் இணையாக இருந்தால் மொத்த காப்பாசிட்டன்ஸ் லோடுகளும் சேர்க்கப்படும் எனவே மொத்தம் 3 ஃபெம்டோபாரட்களாக மாறும் 2 மாற்று வழிகள் இருக்கின்றன நாம் vA யை பயன்படுத்தினால் 3 ஃபெம்டோபரட் லோடு கொண்ட மிகச்சிறிய கேட்யை பயன்படுத்தினால் இந்த கேட்டின் தாமதம் 40 பைக்கோசெகண்டுகளாக இருக்கும் ஆனால் ஒரு பெரிய கேட் vC யை பயன்படுத்தினால் vC யின் தாமதம் 28 ஆக இருப்பதை காண்கிறோம் கேட்டின் அளவை மாற்றுவதன் மூலம் தாமதத்தை 40 முதல் 28 ஆக மாற்றலாம் கேட்டின் அளவை சரிசெய்வதன் மூலம் நாம் மாறுபாடுகள் செய்யமுடியும் இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அடுத்த நுட்பம் பபரிங் என்று அழைக்கப்படுகிறது பபரிங் என்பது ஒன்றை அடைவதற்கு ஒரு சுற்றுக்குள் பபர்ரை அறிமுகப்படுத்துவது ஒரு சுற்றுக்குள் பபர்ரை அறிமுகப்படுத்துவது அல்லது செருகுவதன் மூலம் மேம்படுத்தப்படும் பண்புகள் என்ன என்பதைப் பார்ப்போம் பபர் என்றால் என்ன பபர் என்பது பொதுவாக ஒரு ஜோடி இன்வெர்ட்டர்களைப் பயன்படுத்தி கட்டமைக்கப்படுவது ஒரு இன்வெர்ட்டர் பபர் வேண்டுமென்றால் ஒரு இன்வெர்ட்டர் மட்டும் போதுமானதாக இருக்கும் சில விஷயங்களைச் செய்ய பபர்கள் உதவக்கூடும் முதலாவதாக சுற்றை விரைவுபடுத்துதல் அல்லது தாமதக் கூறுகளாகச் செயல்படுவது அதன் கருத்து என்னவென்றால்நம்மிடம் ஒரு சோர்ஸ் மற்றும் ஒரு இலக்கு உள்ளது அதை இணைக்கும் வயர் உள்ளது வயரின் இந்த நீளம் L என்றால் இந்த வயரின் தாமதம் எல்மோர் தாமத மாடல் மற்றும் விநியோகிக்கப்பட்ட RC மாடல்யைக் கொண்டு கணக்கிட்டால் இந்த இணைப்பின் தாமதம் L சதுரத்திற்கு விகிதாசாரமாக இருக்கும் இப்போது ஒரு மாற்றத்தை செய்கிகிறோம் இதற்கு பதிலாக இடையில் ஒரு பபர்ரை செருகுவேன் இந்த மொத்த நீளத்தை நான் 2 பகுதிகளாக பிரிக்கிறேன் L பை 2 மற்றும் L பை 2 ஆகவே தாமதம் L ஸ்குயரில் சில நிலையான K க்கு சமமாக இருக்கும் முதல் பகுதியில் இந்த தாமதம் K x L பை 2 ஹோல் ஸ்குயராக இருக்கும் இரண்டாவது பகுதிக்கு மீண்டும் தாமதம் K x L பை 2 ஹோல் ஸ்குயராக இருக்கும் இதை சேர்த்தால் மொத்த தாமதம் L ஸ்குயர் பை 4 மற்றும் L ஸ்குயர் பை 4 இது K L ஸ்குயர் பை 2 ஆக இருக்கும் எனவே தாமதம் பாதியாகிவிட்டது ஒரு பபர்ரை அறிமுகப்படுத்துவதன் மூலம் நாம் ஒன்றோடொன்று இணைக்கும் தாமதத்தை குறைக்க முடியும் இது தாமதத்தை குறைப்பதற்கான மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான நுட்பமாகும் சுற்றை விரைவுபடுத்துதலில் இது முதல் விஷயமாக இருக்கும் இரண்டாவது சமிக்ஞை ஒருமைப்பாட்டை மேம்படுத்த மாறுதல் நேரங்களை மாற்றியமைப்பது ஒரு சுற்றுக்கு பபர்ரை அறிமுகப்படுத்தியுள்ளோம் அதன் உள்ளீட்டு சமிக்ஞை மிகவும் நன்றாக இல்லை அதாவது சுத்தமான ப்ள்ஸ்ற்க்கு பதிலாக இது இவ்வாறு இல்லாமல் மாறிவிட்டது ஒரு பபரின் வெளியீட்டை வைத்து இந்த சமிக்ஞையை ஒரு நல்ல ப்ள்ஸ் ஆக மீண்டும் உருவாக்க வேண்டும் இதுதான் சமிக்ஞை ரிஜெனெரேஷன் என்பதாகும் சமிக்ஞைகள் தூரத்திற்கு பரவுவதால் RC பாதிப்பின் காரணமாக சமிக்ஞையின் விளிம்பு சிதைந்துவிடும் சமிக்ஞையின் தன்மை சிதைக்கப்படுகிறது ஒரு பபர்ரை அறிமுகப்படுத்தினால் சமிக்ஞையை மீண்டும் உருவாகிறது நன்றாக மீண்டும் உருவாகும் மூன்றாவதாக இது வெளியீட்டு பக்கத்தில் கேப்பாசிட்டிவ் லோடுகளை பாதுகாக்கும் கவசமாக உதவும் எடுத்துக்காட்டாக ஒரு பபர் உள்ளது மற்றும் பபரின் வெளியீட்டில் ஒரு பெரிய கேப்பாசிட்டிவ் லோடு அதாவது 2 கேப்பாசிட்டிவ் லோடுகளை இயக்ககூடியதாக உள்ளது இப்போது ஒரு பபர்ரை அறிமுகப்படுத்துகிறேன் அந்த பபர்லிருந்து ஒரு லோடை இயக்குகிறேன் மற்றொரு பபர்ரைப் பயன்படுத்தி மீதமிருக்கும் மற்ற லோடுகளை இயக்குகிறேன் 2 பபர்களுக்கு இடையில் லோடை பகிர்ந்து கொள்கிறேன் மற்றும் ஆரம்பத்தில் இயங்கிய கேட் கவசமாக மாறுகிறது இது பபர்களை மட்டுமே இயக்கக்கூடியது கேப்பாசிட்டிவ் லோடுகளை இயக்காது இவை மேம்பாடுகளை செய்யக்கூடிய சில நுட்பங்கள் ஆகும் ஆனால் நிச்சயமாக சில வெளிப்படையான குறைபாடுகள் உள்ளன பபரில் கூடுதலாக எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும் அவை 2 இன்வெர்ட்டர்களை ஒன்றுக்கு பின் ஒன்று அதாவது 4 MOS டிரான்சிஸ்டர்களை கொண்டிருக்கும் அவை அதிக பகுதியை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன அதிக சக்தியை பயன்படுத்கின்றன நவீன EDA கருவிகள் பபர்களை அதிகம் பயன்படுத்துகின்றன ஏனென்றால் இன்றைய சுற்றுகள் அவற்றின் செயல்திறனை அறிந்திருக்கின்றன செயல்திறன் சார்ந்த தேர்வுமுறைகள் நிறைய மேற்கொள்ளப்படுகிறது பபர் செருகதல் மிகவும் பிரபலமான நுட்பமாக கருதப்படுகிறது நவீன வடிவமைப்புகளில் பபர்கள் 10 முதல் 20 சதவிகிதம் வரை இருக்கும் பபர்கள் என்பது சில நிலையான செல்கள் ஆகும் அனைத்து நிலையான செல்களில் 10 முதல் 20 சதவிகிதம் பபர்களாக இருக்கும் சில வடிவமைப்புகளில் இது 40 சதவீதம் வரை இருக்ககூடும் பபர்கள் மிகவும் விரும்பத்தக்க அம்சங்களை வழங்குவதில் சிறந்ததாக இருந்தாலும் சில குறைபாடுகளும் உள்ளன இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இது ஒரு பரிமாற்றம் போன்றது பபரை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக 5 பேன்அவுட் லைன்களை இயக்கும் 2 உள்ளீட்டு நண்ட் கேட்டை எடுத்துக்கொள்வோம் அவை ஒவ்வொன்றும் 1 காப்பாசிட்டன்ஸ் மதிப்பைக் கொண்டுள்ளன மொத்த காப்பாசிட்டன்ஸ் லோடு 5 ஃபெம்டோபராடாக இருக்கும் இரண்டாவது கேட்டான vB யை பயன்படுத்துகிறோம் இந்த டயகிரத்தில் 3 வரை மட்டுமே காட்டியுள்ளோம் முழுவதையும் காட்டவில்லை இங்கே குறிப்பிட்டுள்ளது போல் இடைநிலையான vB யை பயன்படுத்தினால் 5 பைக்கோபாரட்க்கு காப்பாசிட்டன்ஸ் லோடு 5 ff ஃபெம்டோபரட்க்கு தாமதம் 45 பைக்கோசெகண்டுகளாக இருக்கிறது இந்த விஷயத்தில் கேட்டின் தாமதம் 45 பைக்கோசெகண்டுகளாக இருக்கும் ஒரு பபரை செருகுவதன் மூலம் இந்த பேன்அவுட் கட்டமைப்பை மாற்றியமைத்தால் முதல் இரண்டு d மற்றும் e அப்படியே வைத்துக்கொண்டு மீதமுள்ள மூன்றையும் இயக்குவதற்கு இந்த y பபரை பயன்படுத்தலாம் இப்போது vB 1 2 மற்றும் 3 யும் இயக்குகிறது என்பதை காண்கிறோம் Y யும் 1 2 மற்றும் 3 யும் இயக்குகிறது Y இன் உள்ளீட்டு காப்பாசிட்டன்ஸ் 1 என்று வைத்துக் கொண்டால் இது 3 ஃபெம்டோபராடாக இருக்கும் 3 ஃபெம்டோபராட் கொண்ட vB யின் தாமதம் 33 ஆக இருக்கும் இந்த கேட்டில் 33 இருக்கும் இது மீண்டும் 33 ஆக இருக்கும் மொத்த தாமதம் 33 பிளஸ் 33 ஆக இருக்கும் ஆனால் இந்த கேட்டில் தாமதம் 45 ஆக இருந்தது இப்போது இது 33 ஆக குறைந்துள்ளது இந்த சமிக்ஞை கடத்தப்பட வேண்டிய சில இலக்குகள் d மற்றும் e என்றால் அவைகளுக்கு வருகை நேரங்கள் முன்னதாக தேவைப்பட்டால் நீங்கள் இந்த உத்திகளை பயன்படுத்தலாம் ஆகையால் மொத்த தாமதம் 66 என்றாலும் சில வெளியீடுகளில் 33 இன் தாமதத்துடன் இயக்க முடியும் இது நிச்சயமாக இந்த 45 யை விட மிக வேகமாக இருக்கும் இதைத்தான் நாம் ஏற்கனவே கூறினோம் இதை ஏற்கனவே விளக்கியுள்ளோம் இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம் அடுத்த சொற்பொழிவில் நெட்லிஸ்ட்களை மறுசீரமைக்கும் வேறு சில பிஸிக்கல் சிந்தேசிஸ் நுட்பங்களை பார்ப்போம் தாமதங்களை எவ்வாறு சரிசெய்யலாம் என்பதற்கு பல்வேறு நுட்பங்களை நாம் பார்ப்போம் நேரத்தால் இயக்கப்படும் மாற்றங்களை கட்டுப்படுத்தி திருப்தி அடைவதற்கு தாமத மாற்றங்கள் மிகவும் தேவைப்படுகின்றன ஒருவித எதிர்மறை ஸ்லாக்குகள் இருக்கும்போதெல்லாம் தாமதங்களை சரிசெய்து எப்படியாவது இந்த ஸ்லாக்குகளை 0 அல்லது நேர்மறையாக மாற்ற வேண்டும் இவை பொதுவாகப் பயன்படுத்தப்படும் சில நுட்பங்கள் இன்று நாம் கேட் அளவிடுதல் மற்றும் பபரிங் பார்த்தோம் மீண்டும் பபரிங் பற்றி பின்னர் வேறு சூழலில் பார்ப்போம்